ஒளியியல் தகவல்தொடர்புகள் குறித்த ஆன்லைன் பாடத்தின் இந்த ஆன்லைன் தொகுதிக்கு வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் இன்றைய தொகுதியில் செயலற்ற WDM கூறுகளைப் பற்றி விவாதிப்போம் அலைநீளப் பிரிவு மல்டிபிளெக்சிங்கிற்கான WDM நிலைப்பாடு மற்றும் ஆப்டிகல் ஃபைபர்கள் மீது சமிக்ஞை பரிமாற்ற விகிதத்தை அதிகரிப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பமாகும் இதில் பல சேனல்கள் ஒன்றாக மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகின்றன ஒவ்வொரு சேனலும் தரவைச் சுமந்து செல்லும் சொந்த வீதமாகும் ஆப்டிகல் ஃபைபரின் பயன்பாடு ஆப்டிகல் ஃபைபரின் பயன்பாட்டின் செயல்திறன் அலைநீளப் பிரிவு மல்டிபிளெக்சிங்கை எளிதாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தைத் தேர்ந்தெடுப்பதற்கு வெவ்வேறு அலைநீளங்களை ஒன்றிணைப்பது அவசியம் மேலும் வெவ்வேறு துறைமுகங்களில் சமிக்ஞைகளை இணைப்பதும் அவசியம் சில அலைநீளங்களை தனிமைப்படுத்தவும் சிக்னல்களை மீண்டும் பிரதிபலிப்பதிலிருந்தும் சில கூறுகளை சேதப்படுத்துவதிலிருந்தும் தனிமைப்படுத்துங்கள் எனவே இந்த செயல்பாடுகள் அனைத்தும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய புதிய சாதனங்கள் ஆப்டிகல் சாதனங்களைக் கொண்டு வர வேண்டும் மேலும் இந்த தொகுதியில் நாம் முதலில் இதுபோன்ற இரண்டு அல்லது மூன்று கூறுகளைப் பற்றி பேசுவோம் சுற்றறிக்கைகள் அடுத்த தொகுதியில் நாம் எடுத்துக்கொள்ளும் கூடுதல் WDM கூறுகள் உள்ளன செயலில் உள்ள கூறுகள் அல்லது புகைப்பட டிகோடர்கள் போன்ற WDM செயலில் உள்ள கூறுகளின் விவாதத்தில் வேறுபடுவோம் இருப்பினும் டிகோடர்கள் தொழில்நுட்ப ரீதியாக செயலில் இல்லை பின்னர் லேசர் மற்றும் ஆப்டிகல் பெருக்கிகள் வேறு சில நேரம் எனவே கப்ளர் போன்ற செயலற்ற WDM கூறுகளில் சிலவற்றைப் புரிந்துகொள்வதே எங்கள் குறிக்கோள் ஒத்திசைவான பெறுநர்களைப் பற்றி விவாதித்தபோது நாம் ஏற்கனவே இணைப்புகளைப் பார்த்த ஒரு அடிப்படை உறுப்பு இது நாங்கள் தனிமைப்படுத்திகளைப் பற்றியும் விவாதிக்கிறோம் இது ஒரு சுற்றறிக்கை என அழைக்கப்படும் ஒரு அழிவு ஆகும் எனவே நாம் ஏற்கனவே பார்த்தபோது ஒரு கப்ளரைப் பார்த்தோம் ஒத்திசைவான கண்டறிதலில் ஏனெனில் சமிக்ஞையின் ஹோமோடைன் விலக்குக்கு நீங்கள் உண்மையில் ஒரு இணைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் எனவே ஒரு சமிக்ஞையில் கடத்தப்பட்ட சிக்னலில் இருந்து வந்து கொண்டிருந்தது பின்னர் மற்ற சமிக்ஞை உள்ளூர் ஆஸிலேட்டர் சிக்னலாக இருந்தது பின்னர் நாங்கள் இரண்டு வெளியீடுகளைப் பெற்றோம் நாங்கள் ES ELO √2 ஐப் பெற்றோம் பின்னர் கோப்பரின் மறுபுறத்தில் ES ஐப் பெற்றோம் ELO √2 எனவே இந்த வெளியீடுகளை நீங்கள் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களுக்குக் கொடுத்தால் நீங்கள் ES ELO க்கு இடையில் குறுக்கீடு செய்யும் ஒரு சமிக்ஞையைப் பெற முடியும் என்பதை நாங்கள் கண்டோம் இது ஒரு வகையான உரையாடல் செயல்முறையாகும் ஒளியியல் சமிக்ஞைகள் எனவே புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களுடன் இணைந்து இணைப்பிகள் உண்மையில் கீழ் உரையாடலின் செயல்பாட்டைச் சரியாகச் செய்கின்றன எனவே இந்த சாதனத்தை ஒரு ஒத்திசைவான பெறுநரின் முன்பக்கமாகக் கண்டோம் இந்த இணைப்பானது ஒரு ஒத்திசைவான பெறுநரின் முன்பக்கமாகவும் எங்கள் புரிதலுக்கான இணைப்பாகவும் உள்ளது இரண்டு சமிக்ஞைகள் இப்போது ஒரு கப்ளர் எவ்வாறு சரியாகச் செய்கிறது அது ஊழியர்கள் என்ன ஒரு கொள்கை என்று மாறிவிடும் ஒரு அலை வழிகாட்டியை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது சில சமிக்ஞைகள் இந்த அலை வழிகாட்டியின் வழியாக இந்த சமிக்ஞையை ஒரு பரவல் மாறிலியாகக் கடந்து செல்கின்றன பின்னர் நீங்கள் இன்னும் ஒரு அலை வழிகாட்டியைக் கருதுகிறீர்கள் இங்கே மற்றொரு சமிக்ஞை கடந்து செல்கிறது என்று சொல்லலாம் எனவே இதை β1 என அழைப்போம் இதை இரண்டு பரப்புதல் மாறிலிகளாக β2 என அழைப்போம் இந்த அலை வழிகாட்டிகளை நீங்கள் நெருக்கமாகக் கொண்டுவரும்போது என்ன நடக்கும் என்பது என்னவென்றால் ஒருங்கிணைந்த அலை வழிகாட்டி அமைப்புக்கு நீங்கள் உண்மையில் இதுபோன்ற ஒரு அலைக்குள் கொண்டு வந்தால் இது போன்ற இரண்டு கோர்களையும் இணைத்து அவற்றை மீண்டும் குறைக்க அர்த்தத்தில் குறைக்கவும் அலை வழிகாட்டிகள் ஒற்றை அலை வழிகாட்டியாக ஒன்றிணைந்த இடைநிலை பிராந்தியத்தில் இந்த பிராந்தியத்தில் நீங்கள் அவற்றை மீண்டும் பிரிக்கிறீர்கள் பரப்புதல் மாறிலி β1 அல்லது β2 அல்ல பரவல் மாறிலி β1 மற்றும் β2 ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் இந்த கலவையானது எவ்வளவு சரியாக நிகழ்கிறது ஒட்டுமொத்த இன் விளைவாக மதிப்பு என்ன என்பது இணைந்த பயன்முறை கோட்பாடு என அழைக்கப்படுகிறது ஆப்டிகல் சிக்னல்களைச் சுமந்து செல்லும் இரண்டு அலை வழிகாட்டிகளை நீங்கள் ஒன்றாகக் கொண்டுவரும்போது இரண்டு ஆப்டிகல் அலை வழிகாட்டிகளுக்கு இடையில் ஒரு இணைப்பு உள்ளது இது ஒட்டுமொத்த பரவல் மாறியை மாற்றுகிறது என்று இணைந்த பயன்முறை கோட்பாடு கூறுகிறது நிச்சயமாக இது மாறுகின்ற பரப்புதல் மாறிலி மட்டுமல்ல இந்த இரண்டு துறைமுகங்களிலிருந்து வெளியேறும் சக்தியின் அளவையும் என்ன மாற்றும் பாரம்பரியமாக இவை உள்ளீட்டு துறைமுகங்கள் என பெயரிடப்பட்டுள்ளன எனவே அவற்றை ஆப்டிகல் சிக்னலுடன் தொடர்புடைய மின்சார புலம் E1 ஐ கொண்டு செல்லும் உள்ளீட்டு துறைமுகம் என்று அழைப்போம் இது போர்ட் 2 என்பது மற்றொரு ஆப்டிகல் அலைக்கு ஒத்த தாக்கல் செய்யப்பட்ட E2 ஐ கொண்டு செல்கிறது வெளியீட்டு துறைமுகங்கள் E3 மற்றும் E4 என பெயரிடப்பட்டுள்ளன வெளியீட்டு ஆப்டிகல் அலைகளுக்கான மின்சார புலங்களை மீண்டும் குறிக்கும் இந்த E3 மற்றும் E4 உண்மையில் ஒரு குறிப்பிட்ட மேட்ரிக்ஸ் மூலம் தொடர்புடையது எனவே இந்த அணி ஒரு சிதறல் அணி என்று அழைக்கப்படுகிறது மைக்ரோவேவ் கோட்பாட்டைப் படித்தபோது உங்களுக்குத் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் இதுதான் எனவே இது இங்கே ஒரே மாதிரியான கருத்தாகும் எனவே இந்த காரணத்திற்காக இது சில நேரங்களில் ஒரு திசை இணைப்பான் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு திசை இணைப்பான் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் வெளியீட்டிற்கான அதன் உள்ளீட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட திசை உள்ளது நிச்சயமாக கப்ளரும் பரஸ்பரமானது உள்ளீடு மற்றும் வெளியீட்டை நீங்கள் திருப்ப முடியும் என்பதால் இது பரஸ்பரமானது இந்த கப்ளரை நீங்கள் இரு வழிகளிலும் செய்ய முடியும் எனவே இது ஒரு செயலற்ற மின்தடையம் போன்றது ஒரு மின்தடை என்பது அடிப்படையில் இருதரப்பு அல்லது ஒரு பரஸ்பர சாதனம் ஆகும் மின்தடையத்தை ஒரு சுற்றுக்குள் வைக்க நிலையான முனையம் இல்லை எனவே வெளியீட்டில் உள்ள மின்சார புலத்துக்கும் உள்ளீட்டில் உள்ள மின்சார புலத்துக்குமான மேட்ரிக்ஸ் உறவுக்கு திரும்பி வருவது இதுதான் இந்த E1 மற்றும் E2 இறுதியில் தெரியும் என்று நம்புகிறேன் எப்படியிருந்தாலும் அவற்றை இங்கே சற்று சிறப்பாக எழுதுவோம் எனவே நீங்கள் அதைக் காணலாம் வெளியீட்டு துறைமுகங்கள் உள்ளீட்டு மின்சார புலங்களுடன் நேர்கோட்டுடன் தொடர்புடையவை வெளியீட்டு மின்சார புலங்கள் அவற்றை ஒரு குறிப்பிட்ட திசையனுடன் இணைக்கிறீர்கள் எனில் நீங்கள் ஒரு நெடுவரிசை திசையன் E3 மற்றும் E4 ஐ வைத்திருக்கிறீர்கள் மேட்ரிக்ஸ் மூலதன எழுத்து S ஆல் குறிக்கப்படுகிறது இது 2 x 2 மேட்ரிக்ஸாக இருக்கும் பின்னர் உள்ளீட்டை உள்ளீடாக வழங்கலாம் திசையன் E1 மற்றும் E2 ஆல் வழங்கப்படுகிறது இப்போது உங்களிடம் ஒரு மேட்ரிக்ஸ் உறவு உள்ளது இது வெளியீட்டு திசையன் S மடங்கு உள்ளீட்டு திசையனுக்கு சமம் என்று கூறுகிறது இப்போது ஒரு இழப்பற்ற கப்ளர் என்று அழைக்கப்படுவதைப் பெறுவதற்கு ஒரு இழப்பற்ற கப்ளர் என்பது உள்ளீட்டு துறைமுகங்களிலிருந்து மொத்த சக்தி அல்லது மொத்த ஆற்றல் வெளியீட்டு துறைமுகங்களில் பாதுகாக்கப்படுகிறது அதாவது கப்ளரில் எதுவும் இழக்கப்படுவதில்லை எனவே நிபந்தனை என்னவென்றால் நமக்குத் தெரிந்த மொத்த ஆற்றல் ஆற்றலுக்கான விகிதாசாரமாகும் அல்லது தீவிரம் மின்சார புல சதுரத்தின் அளவிற்கு விகிதாசாரமாகும் எனவே உள்ளீட்டு துறைமுகத்தில் உள்ள மொத்த மின்சார புலம் E1 மற்றும் E2 ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகும் ஆகையால் E1 மற்றும் E2 ஆகியவை ஒருவருக்கொருவர் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுவதால் Ei திசையன் எனப்படுவதை Ei திசையனுடன் பெருக்கி உள்ளீடு ஆற்றல் மொத்த உள்ளீட்டு ஆற்றல் வழங்கப்படுகிறது இந்த ஹெர்மிட்டியன் வெறுமனே ஒரு மேட்ரிக்ஸின் பெயராகும் மேட்ரிக்ஸை மாற்றி பின்னர் உறுப்புகளின் சிக்கலான இணைவை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது என் குறியீட்டில் ஹெர்மிடியனுக்கான குறுகிய கை குறியீடாகும் எனவே இது மொத்த உள்ளீட்டு ஆற்றலாக இருக்கும் இது மொத்த வெளியீட்டு ஆற்றலுடன் சமமாக இருக்க வேண்டும் எனவே இது மொத்த வெளியீட்டு ஆற்றலுடன் சமமாக இருக்க வேண்டும் ஆனால் வெளியீட்டு மின்சார புலம் மற்றும் உள்ளீட்டு மின்சார புலங்களுக்கு இடையிலான உறவு என்ன என்பதை நான் ஏற்கனவே அறிவேன் எனவே வெளியீட்டு ஆப்டிகல் மின்சார புலம் மற்றும் உள்ளீட்டு வெளியீட்டு மின்சார புலம் ஆகியவை கப்ளர் மேட்ரிக்ஸ் S அல்லது சிதறல் அணி S எனவே இந்த சமன்பாட்டின் இடமாற்றத்தை எடுத்துக்கொள்வது E0 T Ei T ST என்பதைக் குறிக்கிறது அதன் சிக்கலான இணைவை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இருபுறமும் சிக்கலான இணைப்பைக் கொடுக்கும் இந்த இடமாற்ற சிக்கலான இணைப்பானது நான் ஹெர்மிடியன் என்று அழைக்கிறேன் எனவே நான் இதை E' ¿¿ 0¿¿T ¿ E' i HSHSE' i as as எனப் பெறுவேன் எனவே இடது கை பக்கத்தை வலது புறத்துடன் சமன் செய்ய விரும்பினால் இந்த சொல் SH எஸ் அல்லது எஸ் டேக்கர் எஸ் ஒரு அடையாள அணிக்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஒவ்வொன்றும் 2 x 2 அணி தனித்தனியாக நீங்கள் இந்த நான்கு சொற்களையும் சமன் செய்து இடது கையை 2 x 2 மேட்ரிக்ஸாகக் குறைத்து பின்னர் சொற்களை வலது புறம் சமன் செய்தால் உங்களுக்கு 2 சமம் கிடைக்கும் உண்மையில் நீங்கள் நான்கு சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் பெறுவீர்கள் | s11 | 2 | s21 | 2 1 | s12 | 2 | s22 | 2 1 இரண்டு கூடுதல் 0 சமன்பாடுகள் உள்ளன அவை s11 s12 s21 s22 0 உங்களிடம் இறுதி சமன்பாடு s12 s11 s22 s21 0 நினைவில் கொள்ளுங்கள் இந்த கப்ளர் ஒரு பரஸ்பர சாதனம் என்று நான் சொன்னேன் அதாவது நான் என்றால் உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் என் கப்ளர் மேட்ரிக்ஸ் உறவு இருக்கக்கூடாது அதாவது சக்தி உறவு மாறுபாடாக இருக்கக்கூடாது எனவே நான் உள்ளீடு என அழைப்பதை வெளியீட்டில் பரிமாறிக்கொள்ள முடியும் இதன் பொருள் எனது குறுக்கு கூறுகள் சமமாக இருக்க வேண்டும் எனவே s11 s22 க்கு சமமாக இருக்க வேண்டும் இதை b க்கு சமமாக அழைப்போம் S12 s21 க்கு சமமாக இருக்க வேண்டும் இதை நான் ஒரு என்று அழைக்கிறேன் எனவே இவை இரண்டும் சமமாக இருப்பதால் இந்த b மற்றும் a ஐ மேலே உள்ள சமன்பாடுகளுக்கு மாற்றாக மாற்றலாம் மேலும் நீங்கள் | கள் 11 | 2 | s21 | 2 | b | 2 | a | 2 1 தயவுசெய்து இந்த b மற்றும் a ஆகியவை சிக்கலான எண்கள் என்பதை நினைவில் கொள்க எனவே நீங்கள் சேர்க்கலாம் எனவே இது ஒரு சமன்பாடு மற்ற சமன்பாடு ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனெனில் | s12 | 2 என்பது வேறு ஒன்றும் இல்லை | ஒரு | 2 | s22 | 2 என்பது வேறு ஒன்றும் இல்லை | b | 2 வலது புற சமன்பாடுகளுக்கு என்ன நடக்கும் நீங்கள் ab a b 0 ஐப் பெறுவீர்கள் சரி எனவே நீங்கள் இந்த மற்ற சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இந்த இரண்டு சமன்பாடுகளும் ஒரு b இல் உள்ள தடைகளை தீர்மானிக்கின்றன இந்த சமன்பாடுகளுக்கு இதுபோன்ற ஒரு தீர்வைப் பெறலாம் அங்கு b cosκL எனில்இணைப்பு குணகம் என அழைக்கப்படுகிறது மற்றும் எல் இணைப்பு பகுதியின் நீளத்தை குறிக்கிறது இது இணைப்புப் பகுதியின் நீளம் எனவே இது b cosκL ஆக இருக்கும் எனவே தெளிவாக ஒரு பாவம் sinκL க்கு சமமாக இருக்க வேண்டும் அதனால் சரி செய்யுங்கள் | b | 2 | a | 2 1 க்கு சமமாக இருக்கும் இப்போது இதை நீங்கள் இந்த இரண்டாவது சமன்பாட்டிற்கு மாற்றாக மாற்றினால் b மற்றும் a ஐ இரண்டாவது சமன்பாட்டிற்கு மாற்றாக உங்களுக்கு எழுதக்கூடிய ஒரு உறவை இது தரும் உண்மையில் அவற்றை சிக்கலான எண் சரியானதாக நாம் கருத வேண்டும் எனவே அவற்றை நாம் சிலவற்றால் பெருக்குவோம் கட்ட கோணம் ejϕ b ejϕ a வலது என் அளவு சதுரம் இந்த ejϕ b காலத்தையும் ejϕ ஒரு சொல்லையும் நீக்கும் எனவே அவை முதல் சமன்பாட்டில் உண்மையில் எதையும் மாற்றாது ஆனால் இரண்டாவது சமன்பாட்டிற்கு அவை உண்மையில் b க்கு இடையிலான உறவு என்ன என்பதை தீர்மானிக்கும் மற்றும் ϕa எந்தவொரு சிக்கலான எண்ணையும் அதன் அளவு மற்றும் கட்டத்தின் அடிப்படையில் எழுத முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் அளவு மற்றும் அதன் கட்டத்தை நான் எழுத முடியும் எனவே இரண்டாவது சமன்பாட்டில் b மற்றும் a ஐ வைப்பது உங்களுக்கு ϕb மற்றும் ofa ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு சமன்பாட்டைக் கொடுக்கும் மேலும் | ϕa ϕb | π 2 என்பதைக் காண்பிப்பதற்கான ஒரு சிறிய பயிற்சியாக இதை விட்டு விடுகிறேன் சரி எனவே நீங்கள் எளிதாகக் காட்டலாம் இது ஒன்று | ϕa ϕb | π 2 அல்லது ஒற்றைப்படை முழு எண் π 2 இன் பெருக்கங்கள் எனவே அல்லது அது π 2 இன் ஒற்றைப்படை மடங்குகளாக இருக்க வேண்டும் நான் ஒரு குறிப்பைக் கொடுப்பேன் இந்த சமன்பாட்டை நீங்கள் எங்கு பெற முடியும் என்பதை நீங்கள் அடிப்படையில் இந்த சமன்பாட்டை இதிலிருந்து வருவதைக் காணலாம் எனவே நீங்கள் b மற்றும் a க்கு மாற்றாக இந்த சமன்பாட்டிற்கு மாற்றினால் இந்த கடைசி சமன்பாட்டை எளிமைப்படுத்திய பின் முடிவடையும் இது கட்ட வேறுபாட்டின் cos 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் அந்த கட்ட வேறுபாடு காலமாக இருக்கும்போது காஸ் கட்ட வேறுபாடு 0 க்கு செல்லும் என்பதை நாங்கள் அறிவோம் ஒற்றைப்படை பெருக்கல் π 2 எனவே ϕa மற்றும் ϕb க்கான உறவு எங்களுக்கு உள்ளது ϕb 0 எனவே ϕa π 2 இந்த சமன்பாடு இன்னும் எனது கட்டக் கட்டுப்பாட்டை திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் இந்த இரண்டிற்கும் இடையிலான கட்ட வேறுபாடு π 2 க்கு சமம் எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் பின்னுக்குத் தள்ளி நீங்கள் கப்ளர் மேட்ரிக்ஸைப் பெறுவீர்கள் ஏனென்றால் ejϕ a ejϕπ 2 என்பது j ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே நான் j sin κ L மற்றும் cos κ L ஐப் பெறுகிறேன் எனவே இது உங்கள் கப்ளர் மேட்ரிக்ஸ் என்பதால் இந்த கப்ளர் மேட்ரிக்ஸ் ஹெர்மிடியன் சொத்தை திருப்திப்படுத்துகிறது என்பதை நீங்கள் காட்டலாம் சுவாரஸ்யமாக இப்போது E2 0 என்று நான் நினைக்கிறேன் அதாவது இந்த இணைப்பை வெளியீட்டு சாதனத்திற்கு ஒற்றை உள்ளீடாகப் பயன்படுத்த முயற்சிக்கிறேன் எனவே நான் E2 0 ஐ அமைப்பேன் நான் செய்தால் என் வெளியீடுகளுக்கு என்ன நடக்கும் E3 E1cos κ L மற்றும் E4 j E1sin κ L துறைமுகத்திற்குச் செல்லும் சமிக்ஞை எதுவாக இருந்தாலும் ஒரு பகுதி 2 பகுதிகளாகப் பிரிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் ஒரு பகுதி E போர்ட் 3 க்கும் மற்ற பகுதி போர்ட் 4 க்கும் செல்கிறது இந்த ஒவ்வொரு துறைமுகத்திலும் உள்ள சக்தி என்னவாக இருக்கும் மின்சார புலம் சதுரத்தின் அளவிற்கு விகிதாசாரத்தை நீங்கள் அறிந்திருப்பதால் சக்தி உள்ளது எனவே மூன்றாவது துறைமுகத்தில் இருக்கும் முதல் கையில் உள்ள சக்தியின் சக்தி பின்னம் cos2 κ L இரண்டாவது கையில் உள்ள சக்தி sin2 κ L ஆகும் மீண்டும் இழப்பு குறைவாக இணைந்தால் இவை 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த cos2 κ L மற்றும் sin2 κ L ஆகியவை ஒரு சுவாரஸ்யமான நடத்தைகளைக் கொண்டுள்ளன எனவே எனது இணைப்பு நீளத்தை மாற்றும்போது L மூன்றாவது துறைமுகத்தில் சரி மின்சாரம் ஆரம்பத்தில் அதிகபட்சமாக குறைந்தபட்சத்திற்கு செல்லும் சரியான நேரத்தில் அதிகபட்சமாக செல்லும் நான்காவது சக்தி sin2 κ L க்கு விகிதாசாரமாக இருப்பதால் எதிர் வழியில் செல்லும் எனவே இது இப்படியே செல்கிறது எனவே இது உங்கள் போர்ட் நான்காவது வெளியீடாகும் இது உங்கள் துறைமுகம் மூன்று வெளியீடு நிலையான மின் பரிமாற்றம் உள்ளது வெளியீட்டு சக்தியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியைக் கொடுப்பதற்காக நீங்கள் L விரும்பும் எந்த மதிப்பையும் சரி என்று நீங்கள் இப்போது தீர்மானிக்க முடியும் மூன்றாம் துறைமுகத்திற்கு அதிக சக்தியை அனுப்ப விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் எனது நீளத்தை சில எல் 1 க்கு சமமாக தேர்வு செய்வேன் சரி இந்த சக்தி பின்னம் சுமார் 95 ஆக இருக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது போர்ட் 3 95 ஐ சேகரிக்கிறது உள்ளீட்டு சக்தி போர்ட் 2 பின்னர் உள்ளீட்டு சக்தியின் 5 மட்டுமே சேகரிக்க வேண்டும் தேவைப்படும் L 1 இன் மதிப்பு என்ன இதைச் செய்ய நீங்கள் இந்த சமன்பாட்டை cos2 κ L 0 95 ஐத் தீர்ப்பதன் மூலம் L1 இன் இந்த மதிப்பைப் பெறலாம் இது போர்ட் 3 க்குச் செல்லும் சக்தியின் ஒரு பகுதியாகும் எனவே மாற்றாக நீங்கள் κ L தலைகீழ் cos 95 0 95 ஐப் பெறுவீர்கள் இந்த வெளிப்பாட்டில் மிகத் தெளிவான காரணத்திற்காக இதன் விளைவாக வெளியேறலாம் எனவே இணைத்தல் இணை செயல்திறன் κ நீங்கள் கப்ளர் நீளம் L என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எனவே ஒரு கப்ளர் எவ்வாறு செயல்படுகிறது எனவே நாம் வரைந்த இந்த சிதறல் மேட்ரிக்ஸுக்கு இது உண்மையில் மின்சார புலத்தை உள்ளீட்டில் மின்சாரத்தை இணைக்கிறது வெளியீட்டில் புலம் இந்த வழியில் வீச்சு பற்றி பேசுவதற்கு பதிலாக நீங்கள் உண்மையில் இலக்கியத்தில் காணலாம் இந்த சிதறல் அணி நேரடியாக மின் இணைப்பு விகிதங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக சக்தி இணைப்பு விகிதம் α என்றால் அதாவது உள்ளீடு போர்ட் 1 α மடங்கு உள்ளீட்டிலிருந்து வருகிறது போர்ட் 3 க்கு செல்கிறது இந்த மேட்ரிக்ஸ் உறவை திருப்திப்படுத்துகிறது இதை எழுதுவதன் நன்மை என்னவென்றால் சக்தி ரேஷன் உரிமையை நீங்கள் எளிதாகப் பெற முடியும் எனவே α என்பது சக்தி விகிதம் எங்கே ஒத்திசைவான ரிசீவரின் முன் முடிவாக இருப்பதைத் தவிர வேறு எங்கு நீங்கள் கப்ளர்களைப் பயன்படுத்தலாம் எங்கு நீங்கள் ஜோடி சிக்னல்களை விரும்புகிறீர்களோ அங்கு நீங்கள் ஒரு கப்ளரைப் பயன்படுத்தலாம் மாக் ஜெஹெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டர் என அழைக்கப்படுவதை நான் கட்டமைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு மாக்ஜெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டர் இரண்டு கைகளிலிருந்து உள்ளீட்டை எடுத்துக்கொள்கிறது எனவே இது போர்ட் ஒன்றிலிருந்து வரும் உள்ளீடு இது போர்ட் இரண்டிலிருந்து வரும் உள்ளீடு பின்னர் அது இரண்டு வெளியீட்டாக பிரிக்கிறது எனவே உள்ளீடு மூன்று மற்றும் போர்ட் 4 நீங்கள் இங்கே இரண்டு அலை வழிகாட்டிகளை இணைக்க முடியும் இது ஒளியை வழிநடத்தும் பின்னர் நீங்கள் ஒரு சிறிய கட்டத்தை உருவாக்குகிறீர்கள் அதாவது பாதை L இன் நீள வேறுபாட்டை நான் குறிக்கிறேன் பின்னர் நீங்கள் இந்த இரண்டு வெளியீட்டையும் சரியாக இணைக்கிறீர்கள் துறைமுகங்களில் இந்த இரண்டு வெளியீடுகளையும் நீங்கள் இணைக்கலாம் எனவே இது 3 மற்றும் 4 ஆகும் எனவே இதை போர்ட் 5 மற்றும் 6 என்று அழைப்போம் எனவே இந்த போர்ட் அவர்கள் அழைக்கக்கூடிய வெளியீட்டில் 7 மற்றும் 8 உள்ளது பின்னர் அந்த வெளியீட்டை 7 மற்றும் போர்ட் 2 இலிருந்து எந்த உள்ளீடும் இல்லாதபோது மீண்டும் cos2 as ஆக செல்லும் இது பாவம் 2 δ ஆக செல்லும் சரி where பாதை நீள வேறுபாட்டிற்கு விகிதாசாரமாக இருக்கும் எனவே நீங்கள் இதைக் காட்டலாம் மற்றும் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இதை ஒரு எளிய பயிற்சியாக எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியது E1 E2 E3 மற்றும் E4 ஐ தொடர்புபடுத்துவதாகும் இந்த கப்ளர் மேட்ரிக்ஸ் எஸ் ஐப் பயன்படுத்தி மீண்டும் தொடர்புபடுத்தலாம் எளிமைக்கு இது 50 முதல் 50 கப்ளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பவர் இணைப்பு விகிதம் α say ஒரு கையில் 50 பவர் கோர்ஸ் மற்றொரு கையில் 50 சக்தி இதை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் ஒரு மாக் ஜெஹெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டரைக் கட்டமைக்க கப்ளர்கள் அதே மாக் ஜெஹெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டரை ஒரு பயன்பாடாகப் பயன்படுத்தலாம் அல்லது அலைநீள வடிப்பானாக செயல்படுத்தலாம் என்பதை பின்னர் பார்ப்போம் கட்ட வேறுபாடு பின்னர் 2π λ δ l க்கு சமமாக இருக்கும் சில அலைநீளங்களுக்கு அந்த அலைநீளம் ஒரு துறைமுகத்தில் ஆக்கபூர்வமாக தலையிடப்படும் மற்றும் மற்ற துறைமுகத்துடன் அழிவுகரமாக தலையிடும் எனவே இந்த மாக் ஜெண்டரைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் அலைநீள வடிப்பான்களை உருவாக்கலாம் இன்டர்ஃபெரோமீட்டர் கப்ளர்கள் பரவலாகப் பயன்படுத்தப்படும் அல்லது பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்ற மற்ற பகுதி நிலையான அலைநீள குறுக்கு இணைப்புகள் எனப்படுவதை இணைப்பதாகும் இந்த குறுக்கு இணைப்பு என்ன நான் நிச்சயமாக சில அலைநீளங்களைக் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது நான் கருத்தில் கொண்ட ஒரு எளிமையானது ஆயுதங்களிலிருந்து சிக்னல்கள் என்னிடம் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இவை உண்மையில் நட்சத்திர இணைப்பு என அழைக்கப்படுபவைக்கு பயன்படுத்தப்படுகின்றன அதாவது ஒளிபரப்பு நோக்கங்களுக்காக நான் இருந்தால் பல வெளியீடுகளை இணைக்க விரும்புகிறேன் பின்னர் இந்த முடிவுகளை பல வெளியீடுகளில் ஒளிபரப்ப விரும்புகிறேன் பின்னர் நான் பல 3dB கப்ளர்களைப் பயன்படுத்தலாம் இது ஒரு வழி எடுத்துக்காட்டாக நான் அதை சரியாக வரைய அனுமதிக்கிறேன் என்று கருதுகிறேன் எனவே இங்கே நான்கு உள்ளீடுகளை நான் பரிசீலிக்கிறேன் இவை இணைக்கப்படலாம் எனவே இங்கே ஒரு 3 dB கப்ளர் உள்ளது இந்த இரண்டையும் இணைத்தால் எனக்கு இன்னும் 3 dB கப்ளர் கிடைக்கும் நான் முடியும் இந்த இரண்டு வெளியீடுகளையும் என்னால் இணைக்க முடியும் எனவே இது ஒரு நட்சத்திர இணைப்பாக அறியப்பட்டது சரி பல வழிகளில் உங்களுக்குத் தெரிந்த பலவற்றில் இதை நீங்கள் நிச்சயமாகச் செய்யலாம் இதை நீங்கள் செயல்படுத்தலாம் பின்னர் சில டி மல்டிபிளெக்சர்களை வைக்கலாம் அவற்றை இணைப்பதற்கு முன் பின்னர் அலைநீள குறுக்கு என்று அழைக்கப்படுவதை உணர்ந்து கொள்வதற்காக இணைத்த பின் சில மல்டிபிளெக்சர்களை வைக்கவும் இணைக்கவும் இப்போது நாம் தொடாத ஒரு பொருள் நாம் கப்ளர்களைப் பயன்படுத்துகிறோம் இப்போது ஒரு தனிமைப்படுத்தி என்று அழைக்கப்படும் இடத்திற்கு விரைவாக செல்லலாம் தனிமைப்படுத்திகள் குறைந்த பட்சம் ஒரு முக்கிய பகுதியிலாவது அவை ஒருதலைப்பட்ச சாதனங்களாக இருக்கின்றன அதாவது நான் ஒரு தனிமைப்படுத்தலில் வைத்தால் சமிக்ஞை பரப்புதலின் திசையை நான் குறிப்பிட வேண்டும் சமிக்ஞை இந்த அம்புக்குறியில் குறிப்பிடப்பட்டுள்ள திசையில் மட்டுமே பரவுகிறது என்னைப் பொறுத்தவரை இது இடமிருந்து வலமாக செல்லும் சமிக்ஞையை குறிக்கும் ஆகவே இடதுபுறத்தில் இருந்து சில சமிக்ஞைகளை நான் அனுப்பினால் வெளியீட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பக்கத்திலிருந்து நான் உள்ளீட்டை அனுப்பினால் எதுவும் வெளிவராது உள்ளீடு அடிப்படையில் திசைதிருப்பப்படுகிறது அல்லது சிதறடிக்கப்படுகிறது எனவே இதுபோன்ற நடத்தைகள் மண்டபம் ஒரு தனிமைப்படுத்தியின் குறி ஒரு தனிமைப்படுத்தியின் நீட்டிப்பு என்பது சுற்றறிக்கை என அழைக்கப்படுகிறது ஒரு சுற்றறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட திசை சொத்துக்களைக் கொண்ட ஒரு சாதனமாகும் எனவே இது பொதுவாக நாங்கள் மூன்று போர்ட் கப்ளரைப் பற்றி பேசுகிறோம் எனவே இந்த சுற்றோட்டத்திற்கு 1 முதல் 3 துறைமுகங்கள் உள்ளன போர்ட் 1 க்கு செல்லும் எந்த சமிக்ஞையும் போர்ட் 2 க்கு கொண்டு செல்லப்படும் ஆனால் போர்ட் 1 முதல் போர்ட் 3 க்கு எந்த பரிமாற்றமும் இருக்காது எனவே 1 முதல் 3 போர்ட் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் போர்ட் 1 முதல் 2 வரை செயல்திறன் துறைமுகம் என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது ஒரு வழியாக துறைமுகம் சரி இதேபோல் 2 முதல் 3 என்பது ஒரு துறைமுகத்தின் வழியாகும் அங்கு 2 முதல் 1 தனிமைப்படுத்தப்பட்ட துறைமுகமாகும் எனவே சிக்னல் 1 முதல் 2 வரை செல்லலாம் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் சிக்னல் 2 முதல் 1 வரை செல்ல முடியாது அது 2 முதல் 3 வரை மாற்றப்படும் நிச்சயமாக நீங்கள் 3 இலிருந்து சில சமிக்ஞைகளை அனுப்புகிறீர்கள் பின்னர் இது 1 க்கு மாற்றப்படும் சரி இது 3 போர்ட் கப்ளர் ஆகும் நீங்கள் சந்தையில் 4 போர்ட் கப்ளரைக் காணலாம் இது மீண்டும் ஒத்த வழிகளில் வேலை செய்யும் சரி ஒரு தனிமைப்படுத்தி எவ்வாறு இயங்குகிறது தனிமைப்படுத்துபவர் ஒரு பரஸ்பர அல்லாத சாதனமாக மாறிவிடுகிறார் இது ஏன் ஒரு பரஸ்பரமற்றது ஏனென்றால் ஒரு தனிமைப்படுத்தியின் வழிகளை என்னால் திருப்ப முடியாது எனவே இது தனிமைப்படுத்தப்பட்ட தடங்கள் என்றால் நான் அவற்றை ஒரே திசையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அவை ஒரு குறைக்கடத்தி டையோடு சமம் என்னால் ஒரு டையோடு பயன்படுத்த முடியாது அதன் முனையங்களைப் பொருட்படுத்தாமல் டையோடின் அனோட் முனையம் மற்றும் டையோடின் கேத்தோடு முனையம் எது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அவற்றை ஒரே திசையில் வைக்க வேண்டும் நான் அவற்றை வேறு வழியில் வைத்தால் அந்த சமிக்ஞை கடந்ததாக இருக்காது அது அடிப்படையில் ஒரு தனிமைப்படுத்தியாகும் எனவே இந்த தனிமைப்படுத்தி ஒற்றை சாதனத்தில் கட்டமைக்கப்படாதது என அழைக்கப்படுகிறது இது ஃபாரடே ரோட்டேட்டர் என அழைக்கப்படும் ஒரு அல்லாத பரஸ்பர சாதனத்தின் உள்ளே பயன்படுத்துகிறது ஃபாரடே ரோட்டேட்டர் ஃபாரடே எஃபெக்ட் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காந்தப்புலத்தைப் பயன்படுத்தினால் உள்ளீட்டு புலத்தின் துருவமுனைப்பு நிலையை நீங்கள் உண்மையில் மாற்றலாம் எடுத்துக்காட்டாக 45 டிகிரி சுழற்சியைக் கொண்ட ஒரு ஃபாரடே ரோட்டேட்டரின் உள்ளீட்டு புலம் என்றால் நான் செங்குத்து துருவமுனைப்புடன் வந்தால் செங்குத்து துருவமுனைப்பு மின்சார புல திசையனின் முனை ஒரு திசையில் செங்குத்து என்று பொருள் இது பரவலின் திசைக்கு செங்குத்தாக உள்ளது எனவே இதுபோன்ற செங்குத்து துருவமுனைக்கப்பட்ட ஒளியுடன் நான் வந்தால் ஃபாரடே ரோட்டேட்டர் துருவமுனைப்பை 45 டிகிரி கோணத்தில் சுழற்றும் எனவே வெளியீடு 45 டிகிரி துருவப்படுத்தப்பட்ட வரியாக இருக்கும் இந்த திசையில் நான் இதைக் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் நான் செங்குத்தாக துருவப்படுத்தப்பட்ட உள்ளீட்டைத் தொடங்கினால் என் ஃபாரடே ரோட்டேட்டர் மீண்டும் கடிகார திசையில் மட்டுமே சுழலும் அதனால் அது மீண்டும் இதை 45 டிகிரிக்கு மட்டும் சுழற்றுங்கள் எனவே இரு வழிகளிலும் இது ஒரே திசையில் சுழலும் என்பதை நீங்கள் கண்டால் இது ஃபாரடே ரோட்டேட்டர் இது தனிமைப்படுத்தியின் உள்ளே பயன்படுத்தப்படுகிறது ஒரு தனிமைப்படுத்தி எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் நாம் ஒரு துருவமுனைப்பு சார்பு தனிமைப்படுத்தி என்று அழைக்கப்படுவதைப் பற்றி பேசுகிறோம் என்று கருதுகிறீர்கள் ஒரு துருவமுனைப்பு சார்பு தனிமைப்படுத்திக்கு ஒரு செங்குத்து துருவமுனைப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே நான் கிடைமட்ட மற்றும் செங்குத்து துருவமுனைப்புடன் வந்தால் செங்குத்து துருவமுனை வெளிச்சம் மட்டுமே வெளியே வரும் இந்த செங்குத்து துருவப்படுத்தப்பட்ட ஒளியின் பின்னர் நான் 45 டிகிரி ரோட்டேட்டரை வைத்தேன் இதனால் துருவமுனைப்பு 45 டிகிரி ஆகும் நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் 45 டிகிரி துருவமுனைப்பான் வைக்கிறேன் எனவே இது 45 டிகிரி துருவமுனைப்பான் அதாவது இந்த குறிப்பிட்ட துருவமுனைப்பிலிருந்து 45 டிகிரி துருவப்படுத்தப்பட்ட ஒளி மட்டுமே வெளிவரும் எனவே இது ஒரு செங்குத்து துருவமுனைப்பு இது சுழலும் ஒரு ஃபாரடே ரோட்டேட்டர் 45 டிகிரியில் இருந்து கடிகார திசையில் இப்போது நான் பின்னோக்கிச் செல்லும்போது என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் எனவே ஆரம்பத்தில் நான் வலதுபுறத்தில் 45 டிகிரி துருவப்படுத்தப்பட்ட ஒளியுடன் தொடங்குவேன் என்று கருதுகிறேன் இப்போது நீங்கள் 45 டிகிரி துருவமுனைப்பைக் கடந்து செல்லும்போது எந்த பிரச்சனையும் இது துருவமுனைப்புடன் கடந்து செல்லவில்லை ஏனென்றால் இவை ஒரே திசையில் உள்ளன அடுத்து என்ன நடக்கிறது என்றால் ஃபாரடே ரோட்டேட்டர் இதை கடிகார திசையில் 45 டிகிரி சுழலும் அதாவது துருவமுனைப்பு நிலை கிடைமட்டமாக மாறும் இப்போது கிடைமட்ட துருவமுனைப்பு செங்குத்து துருவமுனைப்புக்கு ஆர்த்தோகனல் ஆகும் எனவே இந்த துருவமுனைப்பு எதையும் கடத்தாது எனவே உங்களுக்கு எந்த பரிமாற்றமும் கிடைக்காது எனவே தனிமை என்பது அடிப்படையில் இந்த துருவமுனைப்பு எவ்வளவு சிறந்தது என்பதைப் பொறுத்தது ஆர்த்தோகனல் கூறுகளைத் தடுப்பதில் இந்த துருவமுனைப்பு போதுமானதாக இருந்தால் தனிமைப்படுத்தல் மிக அதிகமாக இருக்கும் வழக்கமான தனிமை 40 முதல் 50 dBஆகும் மேலும் 1 முதல் 2 dB வரை சில செருகும் இழப்பு உள்ளது நீங்கள் ஒரு திசையில் இருந்து திசைக்குச் செல்லும்போது செருகும் இழப்பு நாங்கள் இப்போது நிறுத்திவிட்டு அடுத்த தொகுதியில் இன்னும் சில கூறுகளைக் கருத்தில் கொள்வோம்